செல் கல்ச்சர் பற்றிய விரிவுரைக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் சென்ற வகுப்பில் நாம் எவ்வாறு ஸ்டெம் செல்களை அதுவும் குறிப்பாக சாட்டிலைட் செல்களை பிரித்தெடுத்து அவற்றை ஸ்கெலிடல் மசில் போன்று மாற்றியதை பற்றி பார்ப்போம் அதேபோன்று இப்போது அடல்ட் கார்டியாக் அதாவது ஹார்ட் ஹார்ட் திசுக்களை பிரிப்பது பற்றி பார்க்கலாம் இதைப்போன்றே ஸ்டெம் செல் பாப்புலேஷன் ஸ்பைனல் கார்டில் உள்ளன அதை பிரித்தெடுக்க பல்வேறு முயற்சிகள் உலகம் முழுதும் உள்ள ஆய்வகங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த செல்கள் முழுவதையும் பிரித்து அதை பெருக்கம் செய்து அதை நியூரான்களாக மாற்றி அதற்குரிய பல்வேறுவகையான ஆராய்ச்சிகளை செய்வதற்கு பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இத்தனை முயற்சிகளுக்கும் மிக முக்கியமான விஷயமாக அதன் அடிப்படை அறிவு இருந்து வருகிறது அதற்குரிய அடிப்படை அறிவு புரிதல் இருந்தால் செல் கல்ச்சர் பற்றி நம்மால் நல்ல முயற்சிகளை எடுக்க முடியும் அதை எவ்வாறு தனித்து பிரித்து எடுப்பது அதை எவ்வாறு மற்ற செல்கள் வகைகள் இடமிருந்து பிரித்து எடுப்பது அதை எவ்வாறு ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு செயற்கை முறையில் வளர்ப்பது மற்றும் நாம் செய்த அதே விதிமுறைகளை மற்றவர்கள் செய்யும் போதும் அதே மாதிரியான வளர்ச்சியை எட்டுவதற்கு உரிய வழிமுறைகளை கண்டறிவது என்பதும் எளிதாகும் அதுவே நான் இந்த மசில் செல்களை கல்ச்சர் செய்யும்பொழுது நான் எடுத்துக்கொண்ட முக்கியமான நோக்கம் அதைப்பற்றி மிக ஆர்வமாக கற்றுக்கொண்டது இந்த அடிப்படை அறிவியலை தான் முதலாவதாக நாம் இந்த மசில் செல்களின் வளர்ச்சியை மற்றும் அவற்றின் உயிரியல் வளர்ச்சியை தெரிந்து கொண்டாள் நம்மால் அதன் செயற்கை வளர்ச்சியை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இதன் வளர்ச்சி எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை தெரிந்தபின் நம்மால் மிக எளிதாக திசுவை எடுத்து அதன் வளர்ச்சியை கொண்டு செல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதனாலேயே நாம் சாட்டிலைட் செல்களை எடுத்து பயன்படுத்துகிறோம் நம்முடைய ஏழாவது வாரத்தின் மூன்றாவது விரிவுரை ஒரு தாயின் வயிற்றில் கருவறையின் ஸ்கெலிடல் மசில் எவ்வாறு உருவாகிறது சில குறிப்பிட்ட செல்கள் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ப்ரீ டெஸ்டைன்ட் ஸ்கெலிடல் மசில்களாக மாறுகின்றன இந்த வகை செல்களை நான் இப்போது வரைந்து கொண்டிருக்கிறேன் இவையே ப்ரீ டெஸ்டைன்ட் செல்கள் ஸ்கெலிடல் மசில்களாக மாறுகின்றன ப்ரீ டெஸ்டைன்ட் செல்கள் உருவாக்கப்படும் இந்த செல்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடையும்போது அது லிம்ப் அல்லது வேறு ஏதாவது ஒரு பகுதியாகவும் எந்த இடத்தில் ஸ்கெலிடல் மசில்களாக அதிகமாக தேவைப்படுகிறதோ அந்த இடத்தை அடையும் ஆகவே அந்த இடத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்தை அடைந்து அங்கு தமக்குத் தேவையான முறையில் இணைந்து அங்கே பெருக்கம் அடையும் அதை மிக அதிகமான அளவில் பெருக்கம் அடைந்து தெளிவாக உருவாகின்றன அதன் போஸ்ட் டிவிஷன் கட்டத்தில் இணைந்து ஒரு குறிப்பிட்ட திசுவாக மாற்றம் அடைகிறது இதுவே இதன் முதல் படி அடுத்ததாக என்ன நடக்கும் என்றால் இந்த செல் கலவைகள் மீண்டும் மீண்டும் தமக்கும் இணைந்து மிக மெதுவாக அதனுடைய அடையாளத்தை இழந்து உருமாற்றம் பெறுகின்றன என்பதை நாம் ஸின்ஸிஸியம் என்று கூறுகிறோம் நான் தொடக்கம் முதலே பார்த்துக்கொண்டிருப்பது மிக சுவராசியமான அதன் வளர்ச்சி இவை மெதுவாக ஒரு குழாய் போன்ற உருவத்தை தருகிறது இந்த குழாய் பல அடுக்குகள் கொண்ட மல்டி நியூக்ளியேட்டட் டியூப் மாறுகிறது மல்டி நியூக்ளியேட்டட் டியூப் இப்பொழுது மையோ டியூப் என்று அழைக்கப்படுகிறது மையோ என்றால் மசில் டியூப் என்றால் குழாய் இவையே மிக சிறிய உறுப்பாக இருக்கிறது இந்தத் தீவுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மையோ பைபராக மாறுகிறது இந்த மையோ பைபர் ஒன்றோடு ஒன்று இணைந்து காம்ப்ளக்ஸ் மசில் டிஷ்யூ வாக உருவாகிறது இது மிகவும் காம்ப்ளக்ஸ் ஆன பிராசஸ் ஆகும் இவை நம் உடம்பில் எப்பொழுதும் நடக்கும் இதனுடைய முதல் படி ப்ரீ டெஸ்டைன்ட் எனப்படும் செல்கள் ஆகும் குறிப்பிட்ட இடத்தை அடையும் பொழுது அவை பெருக்கம் அடையும் அது மிக அதிகளவில் பெருகும் அதன் பின்பு அதனுடைய தனித்த அடையாளத்தை இழந்து அதன் பின்பு குழாய் போன்ற வடிவத்தை பெறுகிறது இந்த குழாய்களை நாம் மையோ டியூப் என்று அழைக்கிறோம் என்னுடைய உயிரியல் ஆராய்ச்சி அறிவிற்கு எட்டிய அளவிற்கு ஒரு மையோ டியூப்ல் இருந்து மீண்டும் நம்மால் ஒரு தனி செல்லை உருவாக்க முடியாது ஏனென்றால் இது ஒரு தொடர்ச்சியான செல்களால் அமைந்த ஒரு குழாய் போன்ற அமைப்புடையது அதற்கு நிறைய தடைகள் உள்ளன எனவே அதை மீண்டும் தனித்தனியாக பிரித்து மீண்டும் அதனை சரிசெய்து அவை ஒரு தனி செல்களாக மாற்ற இயலாது ஒருமுறை மையோ டியூப்களாக மாறிவிட்டால் அதனை மீண்டும் தனி செல்களாக மாற்றம் அல்லது உருவாக்க இயலாது இதை நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த வகுப்பில் நான் எதற்காக ஒரு முதிர்ந்த சாட்டிலைட் செல்ஒரு கட்டமைப்பு மிக்க மசில் உருவாக்க தேவை என்பதை விளக்கி இருந்தேன் இன்று நீங்கள் பார்த்தீர்களானால் ஹைண்ட் லிம்ப் ஒரு பகுதியாகும் இந்த ஹைண்ட் லிம்ப் இது மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கும் இவை மிக அழகான இழைகளால் உருவாக்கப்படுகிறது இந்த இழை போன்ற அமைப்பு அதுவும் பல நியூக்ளியஸ்களாக ஆன இந்த இழை போன்ற அமைப்பை நீங்கள் இந்த ஸ்டெய்ன் செய்து பார்க்கும்போது உங்களால் அதை அறிய முடியும் இந்த இழைகளால் ஆன அமைப்பினால் அதனுடைய சைட்டோ ஆர்க்கிடெக்சர் உருவாக்கப்படுகிறது ஆனால் அதை நீங்கள் தனியாக பிரிக்க நினைத்தால் உங்களால் தனி செல்லாக பிரிக்க முடியாது உங்களுடைய ஒரே வழி அதை தனித்தனியாக எடுத்தாலும் அதை மிக சுவாரசியமான தனிப்பட்ட மிகப்பெரிய செல்கள் அதற்கு அடியில் புதைந்து உள்ளன அவற்றை நாம் எடுத்துப் பார்த்தால் அது சாட்டிலைட் செல்களாக இருக்கலாம் இவை ஸ்கெலிடல் மசில்skeletal muscle0 உருவாக மற்றும் அதை ரிப்பேர் செய்ய உதவுகிறது அதை எவ்வாறு ரிப்பேர் செய்ய முடிகிறது அவைகள் முந்தைய முன்னுதாரணத்தை பயன்படுத்தி அதே போன்று இங்கும் ரிப்பேர் செய்கின்றன சில நேரங்களில் அவற்றை ரெப்ளேஸ்மெண்ட் செய்கின்றன உங்களிடம் ஸ்டெம் செல் இல்லை சாட்டிலைட் செல்லும் இருந்தால் அவற்றின் மூலம் சாட்டிலைட் செல் வைத்து அதை பெருக்கி அதன் மூலம் இவ்வகையான அடையாளம் தெரியாத குழாய் போன்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பல மல்டி நியூக்ளியேட்டட் உள்ள ஒரு குழாய் போன்ற அமைப்பை உருவாக்குகின்றன இதுவே வளர்ச்சியின் அடிப்படை கருத்தியல் ஆகும் இதன்மூலம் இரண்டு வழிமுறைகள் வருகின்றன அவை சிந்தனையை தூண்டுவதாக உள்ளன ஏனெனில் எதற்காக செல்கள் இதைப்போன்ற அழகான குழல் போன்ற வடிவங்கள் வருகின்றன இதன் அடிப்படையில் இந்த செல்களை கல்ச்சர் செய்யும் பொழுது அதனை கட்டமைப்பு உள்ள ஒரு மசில் செல்களாக உருவாக்கும் பொழுது நாம் முன் இந்த வகுப்பில் படித்த சில விஷயங்களை நினைவு கூறவேண்டும் அதன்படி ஒரு எம்பிரியோ அல்லது பீட்டஸ் அதிலிருந்து இதைப்போன்ற அளவுக்கு அதிகமான செல்களின் இடத்தில் அந்த 18 பீட்டஸ்ல் உள்ளன அவை எங்கு செல்ல வேண்டும் என்றும் எப்படி உருவாக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்ட செல்கள் ஆகும் அவை அந்த இடத்தில் அதிகமாக உள்ளன ஆனால் அவை இணைந்து ஒரு அதிக அளவிலான சங்காக அந்த இடத்தில் ஒரு மசில் செல்களாக உருவாக அமைந்துள்ளன இந்த நேரத்தில் நான் அந்த செல்களை தனித்தனியாக பிரித்து டைசெக்ட் செய்து பார்க்கவேண்டும் இதை நீங்கள் போர் லிம்பில் இருந்தும் எடுக்கலாம் இதை ஹேண்ட் லிம்பில் இருந்தும் எடுக்கலாம் இதில் இருந்து எடுக்கிறோமோ அந்த திசுக்கள் பற்றி நாம் ஆராய்ச்சி கட்டுரையில் குறிப்பிட வேண்டும் எடுத்துக்காட்டாக நாம் F 18 ராட் பீடஸ் எடுத்து அதை இந்த பகுதியில் வெட்ட வேண்டும் இப்போது அதன் உள் பகுதியில் உள்ள இந்த ஜுங்க் செல்களை ஒரு மைக்ரோ போரெசெப்ஸ் உதவியுடன் இழுக்க வேண்டும் அதன்பின் அந்த டிஸ்ஸுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ஸோசியேட் செய்து தனி தனி செல்களாக பிரிக்க வேண்டும் இந்த தனி செல்களை சிங்கள் செல் சஸ்பென்ஷன்களாக இதை போன்று வைக்க வேண்டும் இந்த டிஸோஸியேஷனை அதிகமான ஆராய்ச்சியாளர்கள் ட்ரிப்சினை பயன்படுத்த்துகிறார்கள் ட்ரிப்சின் மற்றும் சில மெக்கானிக்கல் ஏஜெண்டுகளையும் பயன்படுத்துகிறார்கள் பப்பயினையும் உபயோகப்படுத்தலாம் ஆனால் ட்ரிப்சினை பயன்படுத்துவத்துவதே நல்லது ஏனெனில் இந்த திசுக்கள் மிக கடினமானவை அவற்றை நாம் டிஸ்ஸோசிட்டே செய்வது எளிதல்ல ட்ரிப்சின் பயன்படுத்தும்போதும் அதை மிக குறைந்த அளவு நேரமே திசுக்களோடு சேர்க்க வேண்டும் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதன் பின்பு ஆன்டி ட்ரிப்சின் ஏஜெண்டை வைத்து ட்ரிப்சின் ரியாக்ஷனை நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் ட்ரிப்சின் செல்களை சேதப்படுத்தி விடும் எனவே அதை நிறுத்த வேண்டும் இப்போது நமக்கு தனி தனி செல்களை சஸ்பென்ஷன்களை அதன் வளர்ச்சிக்கு தேவையான மீடியாவுடன் சேர்க்க வேண்டும் இப்போது நீங்கள் இரண்டு வெவ்வேறு வழிகளை இந்த ரியாக்ஷனல் இருப்பதை உணர்ந்து இருப்பிர்கள் இதில் ஒன்று டிவிசன் மற்றொன்று டிஃபரென்டிட்டின் இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு டிவிஷியனை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் ஆகவே டிவிசன் என்பது ஒரு படி அப்போது தனித்த செல்கள் பெருக்கமடைந்து மசில்ஸ் செல்களாக வளரும் அதன் பின்பு அது டிஃபரென்ஷிஎஸோன் அல்லது வேறுபடுத்தும் கட்டம் இந்த கட்டத்தில் செல்கள் டுயூப் போன்ற செல்களாக மாறும் இதில் கவனிக்கவேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த செல்கள் பெருக்கம் அடையும் போது உருப்பெருக்கமடிந்து வேறுபடுத்த முடியாது பெருக்குவதற்கான சிக்னல் வரும்போது அதனை வேறுபடுத்த முடியாது அதை சிக்னல் தடுத்துவிடும் அந்த செல்களால் டியூப் போன்ற திசுவாக மாற முடியாது இதிலிருந்து தெரிவதென்றால் பெருக்குவதற்கும் வேறுபடுத்துவதற்கும் வெவேறு சிக்னல்கள் உள்ளன இவை செல் கல்ச்சருக்கு ஒரு மிக சிக்கலான விடையை தருகிறது அதாவது செல் கல்ச்சர் பண்ண வேண்டுமென்றால் நாம் அதற்கு இரண்டு பகுதிகளை பகுத்து பார்க்க வேண்டும் இது எப்போதுமே ஸ்டெம் செல் கல்ச்சர் செய்பவர்களுக்கு ஒரு சவாலான விஷயமாக இருக்கும் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது இதை தூண்டுவது எது என்பதையும் பார்க்க வேண்டும் செல் கல்ச்சர் செய்பவர்கள் 2004 2003 அனைவரும் ஒரே மாதிரியான வழி முறையை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் முதலில் ஸ்கெலிடல் மஸில செல்களை சீரத்தில் சேர்த்து வளர விடுகிறார்கள் அதில் தெரியாத ஒரு காரணியால் செல்கள் பெருக்கமடைகின்றன அந்த தெரியாத காரணியால் செல்கள் நன்கு பெருக்கமடைந்ததும் ஒரு 4 முதல் 5 நாட்களில் அந்த சீரத்தை நீக்கிவிட வேண்டும் அதனால் செல்கள் அந்த தெரியாத காரணியின் கட்டுப்பாடுகளையும் இழந்து விடும் இவ்வாறே பலர் சீரத்தை serum0 சேர்த்தும் நீக்கியும் செல் கல்ச்சர் முறையை பின்பற்றி வளர்த்து வருகிறார்கள் இதை போலவே சில வழி முறைகளை பின்பற்றியும் செல் கல்ச்சர் செய்ய பட்டிருக்கிறது இதில் வரையறை படுத்தப்பட்ட காரணிகளே சேர்க்கப்படுகிறது இந்த மீடியதில் வரைமுறை படுத்திய பெருக்கத்திற்குரிய காரணிகள் சேர்க்க பட்டன 4 5 நாட்களுக்கு பின்பு பெருக்கத்திற்குரிய காரணிகளை பிரித்து எடுத்துவிட்டு வேறுபடுத்துவதற்கான காரணிகளை சேர்த்து உள்ளன இதை போன்றே பெருக்கத்திற்குரிய தெரிந்த காரணிகளை சேர்த்தும் நீக்கியும் இந்த பயணம் முதல் நான்கு நாட்களுக்கு வளரும் பின்பு பெருக்கம் மற்றும் வேறுபடுத்தும் காரணிகளும் சேர்க்கப்பட்டு செல் கல்ச்சர் செய்யப்படுகிறது இந்த இரு காரணிகளையும் சிக்னல்களாக ௦ 5 மற்றும் 4 5 நாட்களுக்கும் இணைத்து கொடுத்து செல் கல்ச்சர் செய்யப்படுகிறது நாம் இங்கு ஸ்டெம் செல் கல்ச்சர் செய்ய சில xyz காரணிகள் தேவை என்பதை தெரிந்து கொண்டோம் இவை செல் வேறுபடுவதற்கு உதவி செயகிறது இவற்றை பொதுவாக பேசிக் பைப்ரோ ப்ளாஸ்ட் குரோவ்த் பாக்டர் FGF என்று கூறலாம் ஏனெனில் அதில் அசிடிக் FGF உள்ளது அவை முதிர்ந்த ஸ்பைனல் கார்டு மோட்டார் நியூரோன் உய்ரித்தெழுவதற்கு உதவுகிறது இங்கு பேசிக் பிய்பரோப்ளாஸ்ட் என்ற வளர்ச்சிக்கு உதவும் காரணி பெருக்கத்துக்கு உதவும் சிக்னல் ஆகும் இந்த காரணி இருக்கும் போது மட்டுமே அவை பெருகும் செல்கள் மூன்று முதல் நான்கு நாட்களில் போதுமான அள்வு பெருகியபின் அதன் வளர்ச்சிக்குரிய மீடியத்தில் இருந்து இந்த காரணியை நீக்கி விடலாம் அவற்றை நீக்கி விட்டால் மீதி அந்த மீடியத்தில் இருப்பது வேறுபடுவதற்க்கான சிக்னல்கள் தான் இவை இந்த பெருகிய செல்கள் வேறுபடுவதற்கு உதவுகின்றன இவ்வாறு ஒரு வளர்ச்சி பாதையில் அணைத்து பாராமீட்டர்கள் மற்றும் காரணிகளும் நன்கு தெரிந்து வரையறுக்கப்பட்டிருந்தால் அவற்றை வரையறுக்கப்பட்ட சிஸ்டம் என்று கூறுவோம் ஆனால் இவ்வாறு ஒரு வரையறுக்க பட்ட ஸிஸ்டெத்தை உருவாக்குவதினாலேயே கல்ச்சர் வளர்ந்து விடும் என்று கூற இயலாது நமது கல்ச்சர் டிஷ்இல் ஸ்கெலெட்டால் மாஸிலே வளர்ந்து வேறுபாடடைந்து கான்ட்ராக்ட் ஆனால் அது உதவியாக இருக்கும் அந்த மாஸிலே சுருங்கி விரியும் தன்மை இல்லாமல் இருந்தால் நமது உழைப்பு தோல்வி அடைந்திருக்கும் இந்த செல்கள் டியூப் அகா மாறும்போது அதில் மிக அதிக அளவில் பிலமெண்டஸ் புரோடீன்கள் இருக்கும் அவை அந்த செல் மெம்பரானில் காணப்படும் அவை ஆக்டின் மற்றும் மயோசின் மசில் செல்களில் அதிகமாக காணப்படும் இதை போன்ற கட்டமைப்புக்களால் ஆக்டின் மற்றும் மயோசின் தனாகவே இதுபோன்று இணைந்து இதன் பணியை செயகிறது அனிமல் பிசியோலஜி இதை பற்றி மிக தெளிவாக விளக்குகிறது ஷளைடிங் பிலமென்ட் தியரி என்பது மசுகிலே சுருங்குவதற்கு சுஹைளைடிங் பிலமென்ட் கால்சியம் ஸ்பைக் அல்லது கால்சியம் ரஷ் மூலம் உதவுகிறது இத்துடன் நான் எனது உரையை முடித்து கொள்கிறேன் எனது அடுத்த வகுப்பில் இதை மிக ஆழமாக அதன் பீனோடைப் மற்றும் அதன் வேலை திறனையும் பார்ப்போம் நன்றி